நாம் இன்றைய காணொளியை தொடர்வோம் கடைசி காணொளியில் நாம் சில கணக்குகளைச் செய்தோம் அதை இந்தக் காணொளியில் தொடர போகிறோம் மேலும் சில கணக்குகளைச் செய்யவும் விரும்புகிறேன் முந்தைய காணொளியில் நாம் நிறுத்திய இடத்திலிருந்து தொடங்குவோம் கடந்த காணொளியில் சில கணக்குகளைக் காட்டியுள்ளோம் சில கணக்குகளைச் செய்துள்ளோம் அங்கு சில கணங்கள் வளையங்களாக இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்தோம் இதை தொடர்வோம் ஒரு குல காப்பமைவியம் ஆகும் இங்கு கர்னல் 0 ஆக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் என்பதை பார்க்க போகிறோம் இப்போது மூன்றாவது கணக்கு கடைசி காணொளியில் இரண்டு எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம் இதை தொடருவோம் மூன்றாவது கணக்கு பின்வருமாறு R ஒரு வளையமாக இருக்கட்டும் R இல் உள்ள சீர்மம் பூஜ்ஜிய மற்றும் அதே வளையம் மட்டுமே சிர்மமாக இருந்தால் அது ஒரு களமாக இருக்கும் எந்த வளையத்திலும் பூஜ்ஜிய சீர்மமும் முழு வளையமும் எப்போதும் சீர்மங்களாக இருப்பதை நினைவில் கொள்க R ஒரு வளையமாக இருக்கும்போது இவை மட்டுமே சீர்மங்கள் என்றால் R ஒரு களம் என்றால் இவை மட்டுமே சீர்மங்கள் ஆகவே இவற்றை நாம் செய்வோம் நாம் இரண்டு விஷயங்களை நிரூபிக்க வேண்டும் R ஒரு களம் என்று வைத்துக் கொள்வோம் R இல் உள்ள ஒரே சீர்மங்கள் பூஜ்ஜிய சீர்மமும் முழு வளையமும் என்பதைக் காட்ட விரும்புகிறேன் இதை நிரூபிக்க இதை நிரூபிக்க R இன் உள்ளே ஒரு சீர்மத்தை எடுத்துக்கொள்கிறேன் I என்பது R ல் உள்ள ஒரு சீர்மம் என எடுத்துக் கொள்கிறேன் I 0 ஆக இருந்தால் நாம் முடித்துவிட்டோம் இங்கு 0 மற்றும் R மட்டுமே சீர்மங்கள் என்பதைக் காட்ட விரும்புகிறேன் I என்பது 0 க்கு சமமாக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் I என்பது 0 க்கு சமமாக இல்லாவிட்டால் R இல் a இருக்கும் a என்பது I இல் பூஜ்ஜியமற்ற உறுப்பு இது பூஜ்ஜிய சீர்மத்திற்கு சமமாக இருக்காது என்பதற்கான வரையறை I இல் பூஜ்ஜியமற்ற உறுப்பு உள்ளது ஆனால் R என்பது ஒரு களம் என்பது ஒரு வளையமாகும் இதில் ஒவ்வொரு பூஜ்ஜியமற்ற உறுப்புக்கும் ஒரு பெருக்க நேர்மாறு உறுப்பு உள்ளது மற்றும் a ஒரு பூஜ்ஜியமற்ற உறுப்பு a பெருக்க நேர்மாறு உறுப்பு கொண்டுள்ளது R என்பது ஒரு களம் வழக்கமான குறியீடாகும் இப்போது a என்பது I இல் உள்ளது மற்றும் இதற்கு R ல் நிச்சயமாக ஒரு நேர்மாறு உறுப்பு உள்ளது இங்கு I இல் ஒரு நேர்மாறு உறுப்பு இருப்பதாகக் கூறவில்லை R இல் அதன் நேர்மாறு உறுப்பு உள்ளது ஆனால் ஒரு சீர்மத்தின் வரையறை என்ன ஏதோ ஒரு உறுப்பு சீர்மத்தில் எடுத்துக்கொண்டு மற்றுமொரு உறுப்பு வளையத்தில் எடுத்தால் அவற்றின் பெருக்கல் கண்டிப்பாக சீர்மத்தில் இருக்கும் a மற்றும் a இன் நேர்மாறு உறுப்பின் பெருக்கல் என்ன அது 1 ஆகும் ஆனால் 1 என்பது I இல் இருந்தால்I என்பது R க்கு சமம் என்று கூறுகிறேன் 1 என்பது I இல் இருந்தால் எல்லாம் I இல் உள்ளது இதற்குக் காரணம் R இல் எந்த சிறிய r ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் r ஐ r முறை 1 என எழுதலாம் இது R இல் உள்ளது ஆகவே 1 என்பது I இல் உள்ளது r மடங்கு 1 என்பது I இல் இருக்க வேண்டும் R என்பது r இல் உள்ள அனைத்து r ஐயும் r முறை 1 என எழுதலாம் இங்கு r என்பது R இன் ஒரு உறுப்பு 1 என்பது சீர்மத்தின் ஒரு உறுப்பு பெருக்கல் சீர்மமத்தில் இருக்க வேண்டும் R இல் உள்ள அனைத்து r உம் I இல் உள்ளது 1 என்பது I இல் இருந்தால் I என்பது R ஆக இருக்கும் இந்த திசையில் நாம் செய்யப்போகிறோம் R ஒரு களம் என்றால் பூஜ்ஜியமற்ற எந்த சீர்மமும் முழு வளையமாக இருக்க வேண்டும் என்பதைக் காட்டியுள்ளோம் அதாவது ஒரே சீர்மங்கள் 0 மற்றும் R ஆகும் இப்போது R ஒரு வளையமாக இருக்கட்டும் என்று வைத்துக்கொள்வோம் R இல் உள்ள ஒரே சீர்மங்கள் 0 மற்றும் R என இருக்குமாறு எடுத்துக்கொள்வோம் தற்பொழுது R இல் உள்ள ஒரே சீர்மங்கள் 0 மற்றும் R ஆகும் இது நடந்தால் R என்பது ஒரு களம் என்பது ஏதோ ஒரு வளையமாகும் அதில் ஒவ்வொரு பூஜ்ஜியமற்ற உறுப்புக்கும் ஒரு பெருக்க நேர்மாறு உறுப்பு இருக்க வேண்டும் பூஜ்ஜியமற்ற ஒரு உறுப்பை எடுத்துக்கொள்வோம் a என்பது R இல் பூஜ்ஜியமற்றதாக இருக்கட்டும் a இன் பெருக்க நேர்மாறு உறுப்பு இருப்பதைக் காட்ட விரும்புகிறோம் பின்னர் அது R ஒரு வளையம் என்பதைப் பின்தொடரும் I உருவாக்கிய சீர்மத்தை கருத்தில் கொள்வதைக் காட்ட இது புதிய நுணுக்கம் நான் இதை விளக்குகிறேன் இது a ஆல் உருவாக்கப்பட்டது இதன் மூலம் I என்பது ra வடிவத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் சமம் என்று அர்த்தம் ஆகவே இது உண்மையில் ஒரு சீர்மம் I என்று கூறுகிறேன் மேலும் இது a ஆல் உருவாக்கப்படுவதாகக் கூறப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு I இன் ஒவ்வொரு பொறுப்பும் a ன் மடங்காக இருக்கும் இது a ஆல் உருவாக்கப்படுகிறது என்று கூறுகிறோம் இது ஒரு சீர்மத்தின் எளிமையான பயிற்சி இது நான் செய்ய விரும்பாத பயிற்சியாகும் இதை நீங்கள் செய்ய விட்டுவிடுகிறேன் இது நீங்கள் விரும்பிய சீர்மத்தை போல உள்ளது ஏனெனில் உங்களிடம் ra r' a இருந்தால் அது a ஆகும் எந்தவொரு வளைய உறுப்பு மூலமும் இது நிச்சயமாக பெருக்கத்தின் கீழ் மூடிய பண்பு உடையதாக இருக்கும் ஏனெனில் இந்த ra தொகுப்பின் ஒரு உறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்வதால் r' ஆல் பெருக்கப்படுகிறது நான் இதை இங்கே r' மடங்கு ra என எழுதுவேன் என்பது r'r மடங்கு a பெருக்கத்தின் பகிர்வு பண்பு காரணமாக இது மீண்டும் I இருக்கும் மீதமுள்ள சரிபார்ப்புகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள் இந்த சீர்மத்தைக் கவனியுங்கள் இது உண்மையில் ஒரு சீர்மம் I அகும் இப்போது நிச்சயமாக a என்பது I இல் உள்ளது மற்றும் பூஜ்ஜியமற்றது ஏன் a என்பது I இல் இருக்க வேண்டும் ஏனெனில் a என்பது 1 மடங்குக்கு a க்கு சமம் I என்பது a இன் அனைத்து மடங்குகளையும் கொண்டிருக்கிறது a என்பது நிச்சயமாக a இன் பெருக்கமாகும் a என்பது I இல் உள்ளது மற்றும் ஒரு பூஜ்ஜியமற்றது I என்பது 0 க்கு சமமாக இல்லை ஏனெனில் அது பூஜ்ஜியமற்ற உறுப்பைக் கொண்டுள்ளது ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட அனுமானத்தின் படி I என்பது R ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் அனுமானம் என்ன அனுமானம் என்னவென்றால் R இல் உள்ள ஒரே சீர்மங்கள் 0 மற்றும் R ஆகும் இங்கு 0 இல்லாத ஒரு சீர்மம் I உள்ளது அது R ஆக இருக்க வேண்டும் ஆனால் பின்னர் 1 என்பது I ல் இருக்கும் இப்பொழுது I என்பது R க்கு சமமாகும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் 1 என்பது ra வடிவமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் I என்பது ra வடிவத்தின் உறுப்புகளை மட்டுமே கொண்டிருக்கிறது 1 அத்தகைய ஒரு உறுப்பு R இல் சில r க்கு 1 என்பது ra க்கு சமம் அதாவது ஒரு பெருக்க நேர்மாறு உறுப்பு உள்ளது a க்கு பெருக்க நேர்மாறு உறுப்பு உள்ளது r என்ற ஒரு உறுப்பு ra 1 ஆக இருக்குமாறு r ஐ உருவாக்கியுள்ளோம் அதாவது r என்பது a இன் பெருக்க நேர்மாறு உறுப்பு a க்கு பெருக்க நேர்மாறு உறுப்பு உள்ளது பூஜ்ஜியமற்ற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பெருக்க நேர்மாறு உறுப்பு உள்ளது R என்பது ஒரு களமாகும் இரண்டு சீர்மங்களைக் மட்டும் கொண்ட ஒரு வளையம் இரண்டு சீர்மங்களுக்கு மேல் கொண்டிருந்தால் அது தானாகவே ஒரு களமாக இருக்காது இப்போது அடுத்தது 4 எடுத்துக்காட்டு இது முந்தைய இரண்டு கணக்குகளின் கிளை தோற்றமாகும் φ என்பது வளையங்களின் காப்பமைவியம்அகும் R இன் சீர்மமானது 0 அல்லது R ஆகும் கர்னல் 0 அல்லது R ஆக இருக்கலாம் ஆனால் கர்னல் R ஆக இருக்க முடியாது ஏனெனில் 1 ஒரு வளைய காப்பமைவியத்தில் 1 க்கு செல்கிறது அது 0 அல்ல கர்னல் R க்கு சமம் இல்லை கர்னல் 0 க்கு சமம் இது முந்தைய கணக்கில் φ என்பது இன்ஜெக்டிவ் என்று பொருள் என்று சொல்லியிருந்தோம் இது முந்தைய இரண்டு கணக்குகளின் நேரடியான முன்னோக்கு பயன்பாடாகும் நான் இதைப் பற்றி மேலும் எதுவும் கூற போவதில்லை ஆனால் அடுத்த கணக்கு இது நான் முன்பு பயன்படுத்திய அல்லது முந்தைய காணொளியில் இதைப் பற்றி கருத்து தெரிவித்த ஒன்றாகும் n ஒரு முழு எண்ணாக இருக்கட்டும் உண்மையில் ஒரு இயல் எண்ணாக இருக்கும் இது ஒரு நேர்மாறு அல்லாத முழு எண் பின்னர் Z மட்டு n Z ஒரு வளையம் என்று சொன்னோம் இங்கு ஒரு வளைய அமைப்பு இருப்பதாக நான் முன்பு சொன்னேன் இது ஒரு களமாகும் n என்பது ஒரு பகா எண்ணாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் இதை நான் செய்ய விரும்புகிறேன் Z மட்டு nZ உண்மையில் ஒரு வளையம் இதை நான் இங்கே நினைவுபடுத்துகிறென் இதன் இரண்டு உறுப்புகளை கூட்ட முடியும் மற்றும் பெருக்க முடியும் 1 என்பது பெருக்கத்திற்கான சமணி உறுப்பு ஆகும் 0 என்பது கூட்டலுக்கான சமணி உறுப்பு மற்றும் இதேபோல சிலவற்றைச் சொல்ல முடியும் எதிர்காலத்தில் எப்போதாவது நான் பொதுவாக ஈவு வளையங்களைப் பற்றி பேசினாள் Z மட்டு nZ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இதை ஒரு வளையமாக எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதை அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுவேன் ஆனால் இப்போது அது ஒரு வளையம் என்று வைத்துக்கொள்வோம் n ஒரு பகா எண் என்றால் அது ஒரு களம் என்று நான் கூறுகிறேன் தீர்வை நீங்கள் எளிதாக செய்ய முடியும் நான் எல்லா விவரங்களையும் செய்ய மாட்டேன் ஆனால் அடிப்படை யோசனையை விரைவாக உங்களுக்குச் சொல்வேன் n பகா எண் அல்ல என வைத்துக்கொள்வோம் என்ற இந்த திசையில் ஆரம்பிப்போம் நான் Z மட்டு nZ ஒரு களம் என்று கருதி n என்பது ஒரு பகா எண் என்பதை நிரூபிக்க n என்பது ஒரு பகா எண் அல்ல என்று முரண்பாடாக எடுத்துக்கொள்வோம் பின்னர் நாம் பகா எண்ணாக இல்லை என்ற வரையறையை எழுதலாம் நாம் n ஐ ab க்கு சமமாக எடுத்துக் கொள்ளலாம் இங்கே a மற்றும் b ஆகியவை n ஐ விட கண்டிப்பாக குறைவாக உள்ளன 4 ஒரு பகா எண் அல்ல ஏனெனில் 4 ஐ 2 முறை 2 ஆகவும் 6 ஒரு பகா எண்ணாக இல்லை ஏனெனில் 6 ஐ 2 முறை 3 ஆக எழுதலாம் உண்மையில் ஒரு நேர்மறை முழு எண்ணாக n ஐ எடுக்கிறேன் பின்னர் 0 என்ற வகையை நான் தனித்தனியாக பரிசீலிப்பேன் இப்போது n என்பது ஒரு நேர்மறை முழு எண் என தொடருவோம் n என்பது ஒரு நேர்மறை முழு எண்ணாகும் இது பகா எண்ணாக இல்லாவிட்டால் இரண்டு சிறிய நேர்மறை முழு எண்களின் பெருக்கலாக எழுதலாம் இப்போது Z மட்டு nZ இல் a பார் மற்றும் b பாரை கவனியுங்கள் a பார் மடங்கு b பார் என்றால் என்ன Z மட்டு n Z இல் பெருக்களின் வரையறை என்பது ab பார் இது n பார் ஆகும் ஆனால் ab பார் என்பது n பாருக்கு சமம் ab பார் என்பது n பார் ஆனால் n பார் என்பது 0 பார் ஆகும் ஏனெனில் n மற்றும் 0 ஆகியவை மட்டு n ஐ பொருத்து ஒரே மீதியை கொண்டுள்ளன அதாவது Z மட்டு nZ இல் ab என்பது a மடங்கு b க்கு சமம் இது 0 ஆகும் Z மட்டு nZ இல் a பார் 0 இல்லை ஏனெனில் a என்பது n இன் பெருக்கல் ஆகும் ஆனால் இது n இன் பெருக்கமல்ல ஏனெனில் a கண்டிப்பாக 0 மற்றும் n க்கு இடையில் இருப்பதால் இதேபோல் b பார் Z மட்டு nZ இல் 0 பார் சமமாக இருக்காது இப்போது a பார் என்பது Z mod nZ இல் ஒரு பெருக்க நேர்மாறு உறுப்பு இருக்க முடியாது என்று நாம் கூறுகிறோம் அது ஏன் அது இருபப்பதாக வைத்துக் செய்வோம் a பார் b பார் 0 பார் ஆகும் a பார் b பார் 0 பார் என்று நான் முன்பு கருத்து தெரிவித்து இருந்தேன் a பாரின் நேர்மாறு உறுப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் a பார் படி 1 என்று எப்பொழுதும் இதை குறிப்போம் இந்த சமன்பாட்டை இருபுறமும் a பார் படி 1 ஆல் பெருக்குவோம் உங்களுக்கு a பார் படி 1 a பார் b பார் என்பது வலதுபுறத்தில் a பார் படி 1 மடங்கு 0 என இருக்கும் 0 இன் மடங்கு எதுவாக இருந்தாலும் அது 0 ஆகும் ஆனால் பின்னர் பெருக்கத்தின் சேர்ப்பு பண்பு மடங்கு ஒரு b பார் க்கு சமம் என்று கூறுகிறது ஆனால் a பார் படி 1 a பாரை 1 பார் முறை b பார் என்பதை 0 பார் க்கு சமமாக எழுதலாம் 1 பார் b பார் 1 b பார் யாகும் ஏனெனில் 1 பார் என்பது பெருக்கல் சமணி உறுப்பாகும் அதாவது b பார் 0 பார் ஆனால் இது ஒரு முரண்பாடு ஏனென்றால் b 0 என நான் இங்கே குறிப்பிடவில்லை a பார் யில் பெருக்க நேர்மாறு உறுப்பு இருக்க முடியாது Z மட்டு nZ என்பது ஒரு களம் தன்மையை நிரூபித்துள்ளேன் இப்போது இடது புறத்தின் உறுப்புகளை பார்ப்போம் இங்கே நான் n ஒரு பகா எண் என்று கருதுகிறேன் n என்பது ஒரு பகா எண் நான் Z மட்டு nZ ஒரு களம் என்பதைக் காட்ட விரும்புகிறேன் பூஜ்ஜியமற்ற Z மட்டு nZ இல் a பார் இருக்கட்டும் நான் அதை மீண்டும் முழு எண்களுக்குக் கொண்டு வந்து முழு எண்களின் பண்புகளைப் பயன்படுத்தப் போகிறேன் a பார் ஏதோ ஒரு உறுப்பாகும் a பாரில் நாம் விரும்பும் எந்தவொரு பிரதிநிதியையும் நாங்கள் தேர்வு செய்யலாம் Z mod nZ என்பது இணைகணம்களின் தொகுப்பாகும் எந்தவொரு இணைகணமும் முழு எண்களின் சமமான தொகுப்பாகும் ஒரு பிரதிநிதி என்பது அந்த கணத்தின் ஒரு உறுப்பு நீங்கள் a பார் யில் ஒரு பிரதிநிதியைத் தேர்வு செய்யலாம் வெளிப்படையாக அந்த பிரதிநிதியை 0 ஐ விட அதிகமாகவும் n ஐ விட குறைவாகவும் என்று எடுப்பது வசதியானது ஏனென்றால் எந்தவொரு உறுப்பு Z மட்டு nZ இணைகணம் ஆக இருக்க முடியும் ஏனெனில் 0 முதல் n கழித்தல் 1 தொகுப்பில் ஒரு பிரதிநிதி இருக்கிறார் ஆனால் a பார் என்பதால் 0 அல்ல 0 மற்றும் n இடையே ஒரு நேர்மறையான எண்ணாக பிரதிநிதியை நாம் தேர்வு செய்யலாம் இப்போது பகா எண்களின் ஒரு பண்பை நான் உங்களுக்காக நினைவுபடுத்தப் போகிறேன் n என்பது பகா எண் மற்றும் a ஒரு நேர்மறை எண் n ஐ விடக் கண்டிப்பாக குறைவாக இருக்கும் a மற்றும் n ஆகியவை சார்பகா எண்கள் a மற்றும் n ஆகியவை சார்பகா எண்கள் இவை ஒரே மாதிரியானவை அதாவது அவற்றுக்கு பொதுவான காரணிகள் எதுவும் இல்லை ஏனெனில் n ஒரு பகா எண் n இன் ஒரே காரணிகள் n மற்றும் 1 ஆகும் a கண்டிப்பாக n ஐ விட குறைவாக உள்ளது n என்பது 1 இன் காரணியாக இருக்க முடியாது a இன் காரணியாகவும் இருக்க முடியாது a மற்றும் n இன் ஒரே பொதுவான காரணிகள் 1 a மற்றும் n இன் ஒரே பொதுவான காரணி 1 ஆனால் இப்போது அவை சார்பகா எண்களாக இருப்பதால் அதாவது நான் சொல்வது அவைகளின் மீ வ 1 வ மிகப் பெரிய பொதுவான வகுத்தி 1 அதாவது அங்கு முழு எண்கள் இருக்கும் அவற்றை x மற்றும் y என்று அழைப்போம் ax ny என்பது 1 க்கு சமம் இது யூக்ளிடியன் வகுத்தல் வழிமுறையைப் பயன்படுத்தி செய்யலாம் உங்களிடம் ஒரு ஜோடி முழு எண் இருந்தால் அதன் மீ வ 1 அதாவது 1 ஐ அந்த இரண்டு முழு எண்களின் நேரியல் சம்பாடாக எழுதலாம் வேறுவிதமாகக் கூறினால் நீங்கள் ax ny 1 என்று இருக்குமாறு x மற்றும் y ஐக் கண்டுபிடிக்கலாம் இப்போது இந்த சமன்பாடு மட்டு n ஐக் கவனியுங்கள் அதாவது நான் கண்டிப்பாக பார் ஐ பயன்படுத்தி எழுதுகிறேன் அகவே a பார் x பார் n பார் y பார் 1 க்கு சமம் ஆனால் இதன் பொருள் இது Z லிருந்து Z மட்டு nZ இல் உள்ளது இதை Z மட்டு nZ இல் பெறுகிறோம் ஆனால் n பார் யை நினைவில் கொள்வது Z மட்டு nZ இல் 0 ஆகும் இது 0 ஆகிறது a பார் x பார் என்பது 1 க்கு சமம் அதாவதுa பார் என்பது ஒரு பெருக்க நேர்மாறு உறுப்பு கொண்ட ஒரு அலகு x பார் எதுவாக இருந்தாலும் அது ஒரு அலகு அது a பார் யின் நேர்மாறு உறுப்பு a பார் ஒரு அலகு மற்றும் பூஜ்ஜியமற்ற எந்தவொரு தன்னிச்சையான பாருக்கும் இதைச் செய்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்க Z mod nZ என்பது ஒரு களம் நாம் செய்திருப்பது n ஒரு பகா எண்ணாக இருக்கும்போது Z mod nZ இன் பூஜ்ஜியமற்ற எந்த உறுப்புக்கும் ஒரு நேர்மாறு உறுப்பு மற்றும் பெருக்க நேர்மாறு உறுப்பு உள்ளது n ஒரு பகா எண்ணாக இருந்தால் மட்டுமே Z mod nZ என்பது ஒரு களம் என்பதைக் காட்டியுள்ளோம் இந்த கணக்கிற்கு இதுதான் தீர்வு அடுத்த கணக்குகளை இப்போது செய்வோம் நாங்கள் இப்போது ஐந்தாவது கணக்கைசெய்துள்ளோம் 6 வது கணக்குக்குச் செல்லுங்கள் 6 வது கணக்கு என்ன 6 வது கணக்கு சீர்மங்களைப் பற்றியது நான் இதை அறிமுகப்படுத்தப் போகிறேன் இது மிகவும் எளிதான பயிற்சி R ஒரு வளையமாக இருக்கட்டும்நான் வரையறுக்கப் போகும் இந்த செயல்பாடுகள் முக்கியமானவை நான் அதை இங்கே எழுதி பெரும்பாலான தீர்வுகளை உங்களிடம் விட்டு விடுகிறேன் R ஒரு வளையமாக இருக்கட்டும் I J யும் R இல் சீர்மங்களாக ஆகவே I J மீது சில செயல்பாடுகளை வரையறுக்க விரும்புகிறோம் புதிய சீர்மங்களை பயன்படுத்தி I J ஐ பின்வருமாறு வரையறுக்கிறோம் முதலாவது இது மிகவும் எளிமையானது இது வெறும் கண கோட்பாட்டில் அமைக்கப்பட்ட I J இன் வெட்டு கணம் ஆகும் இவை R இல் உறுப்புக்கள் மற்றும் இரண்டிலும் இருக்கும் பொதுவான உறுப்புக்கள் ஆகவே a என்பது I மற்றும் J இல் உள்ளது மாற்றும் I வெட்டு J லும் இருக்கும் இது ஒரு சீர்மம் ஆகும் இது முதல் பிரச்சினை இது மிகவும் எளிதான பயிற்சி நான் விளக்கமாக செய்ய மாட்டேன் I வெட்டு J இடத்தில் இரண்டு உறுப்புக்களை எடுத்துக் கொண்டால் அந்த இரண்டு உறுப்புகளும் I இல் உள்ளன ஆகவே அவற்றின் கூட்டல் I ல் உள்ளது அந்த இரண்டு உறுப்புகளும் J இல் உள்ளன அவற்றின் கூட்டுத்தொகை J இல் உள்ளது அவற்றின் கூட்டுத்தொகையும் வெட்டு கணத்தில் உள்ளது I வெட்டு J J இல் ஏதாவது ஒரு உறுப்பை எடுத்து R லும் ஏதாவது ஏதாவது ஒரு உறுப்பை எடுத்துக் கொண்டால் பெருக்குத் தொகை I இல் உள்ளது பெருக்குத் தொகை J லும் உள்ளது பெருக்குத் தொகை I வெட்டு J இல் உள்ளது இது மிகவும் எளிதான பயிற்சி I வெட்டு J க்கு அடுத்த செயல்பாடு I சேர்ப்பு J பொதுவாக ஒரு சீர்மம் அல்ல என்பதை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு சீர்மமல்ல கீழே உள்ள புதிய கொள்கைகளை நாம் வரையறுக்க போகிறோம் ஆனால் I சேர்ப்பு J உண்மையில் பொதுவாக ஒரு சீர்மமல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு R ஐ முழு எண்களின் தொகுப்பாகவும் I என்பது 2 ஆல் உருவாக்கப்பட்ட சீர்மமாகவும் எடுத்துக்கொள்வோம் முந்தைய காணொளியில் Z இல் உள்ள ஒவ்வொரு சீர்மமும் ஒரு உறுப்பால் உருவாக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்க அது 2Z வடிவத்தில் உள்ளது அல்லது நேர்மறை முழு எண் n க்கு nZ வடிவத்தில் இருக்கும் 3 ஐ எடுத்துக் கொண்டாள் 3Z ஆக இருக்கும் இவை 2 இன் பெருக்கங்கள் மற்றும் இவை 3 இன் பெருக்கங்கள் மற்றும் இவை இரண்டும் தெளிவாக சீர்மங்கள் இப்போது I சேர்ப்பு J ஐ எடுத்துக் கொண்டால் இவை 2 இன் பெருக்கங்கள் அல்லது 3 இன் பெருக்கங்கள் ஆகும் எடுத்துக்காட்டாக 2 3 இரண்டும் I சேர்ப்பு J இல் இல்லை 2 மற்றும் 3 உள்ளன ஆனால் அவற்றின் கூட்டுத்தொகை அங்கு இல்லை I சேர்ப்பு J ஒரு சீர்மம் அல்ல சீர்மங்களின் சேர்ப்பு ஒரு சீர்மமல்ல சீர்மங்களின் வெட்டு ஒரு சீர்மமாகும் கணங்களின் சேர்ப்பை ஒத்த ஒரு செயல்பாட்டை இங்கே செய்வோம் ஆனால் நீங்கள் அதை அழைக்க விரும்பினால் அதை சீர்மத்தின் சேர்ப்பு கோட்பாடு எனக் கூறலாம் நான் I J என்பது ab வடிவத்தின் உள்ள அனைத்து உறுப்புகளையும் வரையறுப்பேன் அங்கு a என்பது I லும் மற்றும் b என்பது J லும் உள்ளது நான் இது ஒரு சீர்மம் என்று கூறுகிறேன் I J ஒரு சீர்மம் என்று கூறுகிறேன் மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் I J என்றால் என்ன I J என்பது I இருந்து ஒரு உறுப்பை எடுத்து J இலிருந்து வரும் மற்றொரு உறுப்பின் கூட்டுத்தொகை இது ஒரு சீர்மமாக இருக்கும் என நான் கூறுகிறேன் இது உண்மையில் நீங்கள் இதை எழுதியவுடன் இது ஒரு சீர்மமா என்பதை பார்க்க மிகவும் எளிதானது I J இல் a b மற்றும் c d ஆகியவற்றை எடுத்துக்கொள்வோம் அதாவது a மற்றும் c ஆகியவை I இல் உள்ளன b மற்றும் d ஆகியவை J இல் உள்ளன ஆனால் அவற்றின் தொகை என்ன இதை acbd என்று எழுதலாம் ஏனென்றால் இது a மற்றும் c இப்போது I இல் இருப்பதால் மற்றவை J இல் உள்ளது இது I J இல் உள்ளது எந்த பிரச்சனையும் இல்லை அவைகளின் பெருக்கல் என்ன உண்மையில் I J உள்ளே எதையும் பெருக்க விரும்பவில்லை நான் ஏதோ ஒரு r ஐ எடுத்துக்கொள்வேன் r என்பது ஒரு உறுப்பு r மடங்கு ab எடுப்போம் ஒரு தன்னிச்சையான வளைய உறுப்பு மற்றும் ஒரு தன்னிச்சையான கணத்தின் உறுப்பு ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் இது R இல் உள்ளது இது I கணத்தில் உள்ளது r மடங்கு a b என்றால் என்ன இது ra rb இப்போது இது I யில் உள்ளது என்று கூறுகிறேன் ஏனென்றால் a என்பது I இல் உள்ளது r என்பதை R இல் உள்ளது I ஒரு சீர்மம் இது I இல் உள்ளதுJ யிலும் உள்ளது மற்றும் I J இல் உள்ளது நிச்சயமாக 0 இங்கு உள்ளது மற்றும் பல அனைத்து பண்புகளையும் சரிபார்க்க எளிதானது நாம் அதை சரி பார்த்துள்ளோம் இப்போது நீங்கள் அதைப் பற்றி நினைத்தால் I J நிச்சயமாக ஒரு சீர்மம் இது சேர்ப்பைக் கொண்டுள்ளது நிச்சயமாக இது சேர்ப்பைக் கொண்டுள்ளது ஏனெனில் a என்பது I இல் இருந்தால் a 0 என்பது I J இல் உள்ளது a 0 என்பது a க்கு சமம் ஆகவே a என்பதை I இல் உள்ள ஏதேனும் ஒரு உறுப்பு என எடுத்துக்கொள்வோம் J இல் 0 a 0 என்பது I இல் உள்ளது இதேபோல் b என்பது I ல் இருந்தால் b ஐ 0 b என எழுதலாம் இது நிச்சயமாக I J இல் உள்ளது I J க்கு உள்ளே I சேர்ப்பு J இல் இல்லை இந்த சேர்ப்பின் சீர்மத்தையும் உருவாக்க I மற்றும் J இன் உறுப்புகளின் கூட்டுத் தொகைகளை நாம் எடுக்க வேண்டும் இப்போது நீங்கள் இந்த யோசனையை முடிக்க வேண்டும் R ஐ Z ஆகவும் I ஐ 2Z ஆகவும் J ஐ 3Z ஆகவும் முன்பைப் போல எடுத்துக்கொள்வோம் I J என்றால் என்ன I J என்பது உண்மையில் அனைத்து z உள்ள உறுப்பாகும் பார்ப்போம் I J என்பது Z என காண்பிப்பதற்கு 1 ஐ IZ IJல் உள்ளது என கட்ட வேண்டும் இது முன்பு வந்த ஒன்று 1 அந்த சீர்மத்தில் இருந்தால் முழு வளையத்திற்கு சமம் இது எளிதான பயிற்சி நான் காட்ட வேண்டியதெல்லாம் I J என்பது Z க்கு சமம் அதாவது 1 ஐ I Z இல் காட்ட விரும்புகிறேன் ஆனால் 1 ஐ 2 3 என எழுதலாம் இது I என்பது 2Z என்பதால் இது J இல் உள்ளது இது I பிளஸ் J இல் உள்ளது 2Z மற்றும் 3Z இன் கூட்டுத்தொகை முழு எண்களின் முழு தொகுப்பிற்கு சமம் சேர்ப்பு என்பது முழு எண்களின் தொகுப்பாகும் இது ஒரு சீர்மம் அல்ல இது இரண்டு சீர்மங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மற்றொரு செயல்பாடு நான் இப்போது இந்த வீடியோவை இங்கே முடிப்பேன் ஆனால் அடுத்த காணொளியில் நாங்கள் தொடர்ந்து கணக்குகளைச் செய்வோம் மேலும் கொடுக்கப்பட்ட இரண்டு சீர்மங்களைப் பயன்படுத்தி புதிய சீர்மங்களை உருவாக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சீர்மங்களின் செயல்பாடுகளுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு தருகிறேன்